வணக்கம் மற்றும் ஒளியியல் தொடர்புகள்களின் வரவேற்கிறோம் இந்த தொகுதியில் ஒளியியல் பெருக்கி தீவிர நீண்ட தூர தொடர்பு இணைப்புகள் களிலும் உள்ள பெருக்கப்பட்ட தன்னிச்சையான உமிழ்வு சத்தம் சில விளைவுகளைப் பார்ப்போம் இந்த ASE சத்தம் அல்லது ASE உள்ளுணர்வு சத்தம் ஆனது அமைப்பு செயல்திறனில் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் நாம் நினைவில் கொள்கிறோம் அல்லது முந்தைய தொகுதிகளிலிருந்து நினைவுபடுத்துகிறோம் ஒரு குறைக்கடத்தி ஆப்டிகல் பெருக்கி ஆக இருக்கும் ஒரு ஒளியியல் பெருக்கி அல்லது ஒரு எர்பியம் டோப் செய்யப்பட்ட ஃபைபர் பெருக்கி ஆனது இரண்டு விஷயங்களால் வகைப்படுத்தப்படுகிறது அதில் ஒன்று பெருக்கி ஆதாயம்ஆகும் இது பெருக்கி உள்ளீட்டு முனையங்கள் உள்ளீட்டு சக்தி Pin இருந்தால் பெருக்கி வெளியீட்டு முனையங்கள் ஒளியியல் சக்தி Pin ஆனது G மடங்கு சக்தியைப் பெறுகிறோம் இந்த விஷயத்திற்கான வேறு எந்த பெருக்கி சிறந்த பெருக்கி ஆக இருக்கப்போவதில்லை இது ASE சத்தம் ஏனெனில் இது ஆம்பிளிபைட் பெருக்கப்பட்ட தன்னிச்சையான உமிழ்வுகள் முதன்மையாக வருகிறது ஒளியியல் பெருக்கி யின் செயலில் நடுத்தர உள்ள தன்னிச்சையான உமிழ்வு பின்னர் பெருக்கப்பட்டது செய்யப்பட்டு பொதுவாக ஒரு குறுகிய இசைக்குழு சமிக்ஞை ஒப்பிட்டு வெளியீடு ஆனது பெருக்கப்பட்ட தன்னிச்சையான சத்தம் ஆக தேர்வுசெய்கிறது ஏனெனில் இது ஆப்டிகல் கேரியர் ஒரு குறிப்பிட்ட பண்பேற்றம் வீதம் மாற்றியமைக்கப்படுகிறது இந்த பெருக்கப்பட்ட தன்னிச்சையான உமிழ்வு சத்தம் ஆனது வெள்ளை இசைக்குழ ஆகும் எனவே நீங்கள் கட்டுப்படுத்த விரும்பினால் அல்லது ஆப்டிகல் அவுட்புட் இல் வேலை செய்ய விரும்பினால் இது பெருக்கியிலிருந்து வெளிவருகிறது எப்படியாவது அடுத்தடுத்த சாதனங்களில் அல்லது ஒளியியல் இணைப்பு அடுத்தடுத்த கூறுகள் நுழையும் சத்தம் அளவையும் கட்டுப்படுத்த வேண்டும் நீங்கள் உண்மையில் ஒரு வெளியீட்டு அலைவரிசை வடிகட்டி வைப்பதன் மூலம் அதைச் செய்கிறீர்கள் இந்த பெருக்கப்பட்ட தன்னிச்சையான உமிழ்வு சத்தம் அலைவரிசை கட்டுப்படுத்த நீங்கள் உண்மையில் வெளியீடு ஆப்டிகல் பேண்ட்பாஸ் வடிகட்டி வைத்திருக்கிறீர்கள் எனவே அலைவரிசை வெளியே பெருக்கப்பட்ட தன்னிச்சையான சத்தம் அனைத்து கூறுகள்களும் 0 க்கு சமம் சரி உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்த்துள்ளோம் இது நீங்கள் ஏஎஸ்இ நாய்ஸ் வெறும் ஏஎஸ்இ கூறு ஆக உள்ளது இதனுடன் கூடுதலாக பெரும் சமிக்ஞை மற்றும் ஏஎஸ்இ அடிப்பது நாம் சமிக்ஞை தன்னிச்சையான என அழைக்கிறோம் மேலும்தன்னிச்சையான உமிழ்வு அல்லது தன்னைத்தானே தாக்கும் ஏஎஸ்இ ஆனது தன்னிச்சையான தன்னிச்சையான உமிழ்வுகள் வழிவகுக்கிறது இது வழக்கமான செயல்பாட்டில் உள்ள சமிக்ஞை தன்னிச்சையான சத்தம் ஆகும் இது தன்னிச்சையான தன்னிச்சையான உமிழ்வு சத்தம் அல்லது ஒளியியல் பெருக்கி இன் தன்னிச்சையான தன்னிச்சையான துடிப்பு உடன் ஒப்பிடும்போது மிகவும் ஆதிக்கம் செலுத்துகிறது ஆகவே அடிப்படையில் ஒளியியல் பெருக்கி மற்றும் ஒரு பேண்ட் பாஸ் வடிப்பான் மூலம் உண்மையில் என்ன நடக்கிறது பெருக்கியின் விளைவு ஆனது வெளியீடு இல் சத்தம் விகிதத்திற்கு சமிக்ஞை குறைப்பதாகும் ஆனால் இது மோசமானதல்ல ஏனெனில் நீங்கள் பெருக்கி எந்த சமிக்ஞையையும் சரியாகக் கண்டுபிடிக்க முடியாது எனவே வெளியீடு இல் சத்தம் விகிதத்திற்கு சமிக்ஞை குறைந்து வருவதாகவோ அல்லது இழிவுபடுத்துவதாகவோ தோன்றினாலும் சமிக்ஞை இருப்பதைப் பார்ப்பதன் மூலம் இது ஈடுசெய்யப்படுகிறது ஆகவே இந்த ஒளியியல் பெருக்கி இன் அல்லது எந்தவொரு பெருக்கியின் குறிப்பிட்ட தன்மை ஆனதுசத்தம் எண்ணிக்கை ஆல் வகைப்படுத்தப்படுகிறது மற்றும் எஎர்பிரிம் டோப் செய்யப்பட்ட ஃபைபர் பெருக்கிக்கு நியாயமான சிறந்த நிலைமைகளின் கீழ் சத்தம் எண்ணிக்கை தோராயமாக 3 டிபி இருக்கும் என்பதைக் கண்டோம் சற்றே வித்தியாசமான சிக்கல் ஐ இப்போது கருதலாம் அதி நீண்ட தூர ஆப்டிகல் தொடர்பு இணைப்பு ல் என்ன நடக்கிறது என்பதை நாம் கருதுகிறோம் இயக்கத்தில் விசையை முடக்கு உடன் நாம் ஒட்டிக்கொள்வோம் விசையை முடக்கு என்னவென்று நீங்கள் ஒருவேளை யோசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் மனதைப் புதுப்பிக்க இது எளிதானது உங்களிடம் பிட் 1 மற்றும் ௦ உள்ளது எனவே நீங்கள் ஒரு பிட் 1 ஐ கடத்து செய்ய விரும்பினால்ஒரு துடிப்புஅனுப்புவதன் மூலம் அதை கடத்துகிறீர்கள் நீங்கள் ஒரு பிட் 0 ஐ கடத்து செய்ய விரும்பும் போது நீங்கள் எதையும் கடத்துவதில்லை எனவே இங்கே ஒளியியல் சக்தி பி1 ஆக இருக்கும் இங்கே ஒளியியல் சக்தி மீண்டும் பி0 க்கு சமமாக இருக்கும் நமது நோக்கங்களுக்காக இருக்கும் NRZ வகை அல்லது RZ வகையில் எது என்பது நமக்கு முக்கியமல்ல நமது விவாதத்தில் ஒளியியல் துடிப்பு NRZ வகையை நாங்கள் கருத்தில் கொள்வோம் என்றாலும் இதில் எது என்பது முக்கியமல்ல எனவே டிரான்ஸ்மிட்டரில் ஆன் ஆஃப் கீட் பருப்பு வகைகள் வெளிவருகின்றன பின்னர் உங்களிடம் உள்ள ஒரு ஃபைபர் இணைப்பு வழியாக தீவிரம் பண்பேற்றம்அல்லது ஆன் ஆஃப் விசை பண்பேற்றப்பட்ட சமிக்ஞைகள்கடந்து செல்கின்றன அவை ஒரு குறிப்பிட்ட நீளம் La ஐ கடந்துவிட்டபின் ஃபைபரில் உள்ள விழிப்புணர்வுவின் காரணமாக ஒளியியல் துடிப்பு அளவு குறைந்திருக்கும் ஆனால் சிதறல் அம்சங்கள் நாம் கருத்தில் கொள்ளப் போவதில்லை என்று மட்டுமே கருதுகிறோம் எனவே நீங்கள் துடிப்பு உடன் தொடங்கலாம் இது ஃபைபரின் நீளமுடிவு La இல் உள்ள துடிப்பு வீச்சு குறைந்து இருக்கும் ஆகவே நீங்கள் இங்கு பெறும் சக்தி Pin ஆக இருக்கும் என்று சொல்லத் தொடங்கினீர்கள் e αLa இல் α என்பது ஃஃபைபரின் இணை செயல்திறன் ஆகும் La என்பது நீங்கள் இணைத்த ஃபைபரின் நீளம் ஆகும் இது கண்டுபிடிப்பான் உணர்திறன் காட்டிலும் குறைவாக இருந்தால் உண்மையில் ஒரு துடிப்பு பரவுகிறது என்பதை நாம் உணர முடியாது எனவே இங்கே நாம் செய்வது சரியான ஆதாயம் மதிப்பைக் கொடுப்பதன் மூலம் வீச்சு உயர்த்துவதாகும் எனவே நீங்கள் உண்மையில் ஒரு ஆதாயம் உடன் ஒரு பெருக்கி வைத்திருக்கிறீர்கள் சரி இதை ஜி 1 என்று அழைப்போம் நிச்சயமாக உங்களிடம் இன்னும் ஒரு ஃபைபர் இணைப்பு உள்ளது ஒரு கெய்ன் ஜி2 இன் பெருக்கி நீங்கள் கொடுப்பதற்கு முன்பு ஃபைபர் இணைப்பு க்கு அதே நீளம் La என்று எளிமையாகக் கருதுவோம் பின்னர் நீங்கள் கடைசி நீளம் வரை வரும் வரை இதைச் செய்யுங்கள் எனவே இங்கே நீங்கள் உண்மையில் ஒரு நீளம் La மற்றும் நான் பயன்படுத்தும்பெருக்கி இன் ஆதாயம் GN ஐ கொண்டிருக்கும் இந்த ஆதாயம் கள் அனைத்தும் பொதுவாக சமமாக இருப்பதைக் காண்போம் சரி நீங்கள் பொதுவாக பல்வேறு நோக்கங்களுக்காக வெவ்வேறு ஆதாயம் பெருக்கி பார்ப்பதில்லை ஆனால் அந்த அனுமானத்தைச் செய்வதற்கு முன் ஆப்டிகல் பேண்ட் பாஸ் வடிப்பான் கீழே வைப்போம் பின்னர் வெளியீடு பார்ப்போம் இது நான் கருத்தில் கொள்ள விரும்பும் ஒரு அமைப்பு எனவே ஆப்டிகல் பேண்ட் பாஸ் வடிப்பான்லிருந்து வெளிவரும் எதுவுமே ரிசீவர்க்கு உள் செல்லலாம் எனவே நீங்கள் உண்மையில் ஒரு புகைப்பட டையோடு வைத்து அல்லது நீங்கள் ஒரு ஒத்திசைவான பெறுதல் வைத்து பின்னர் சமிக்ஞை பெருக்க செய்யலாம் ஆனால் இந்த அமைப்பில் உள்ள விஷயங்கள் மிகவும் எளிமையானதாகத் தோன்றிலாம் உண்மையில் விஷயங்கள் மிகவும் எளிதானவை அல்ல நீங்கள் அந்த குறிப்பிட்ட பவர் Pin உடன் தொடங்குவதைப் பாருங்கள் அதாவது நீங்கள் இங்கே தொடங்கும் சராசரி சக்தி Pin வழங்கியது என்று சொல்லலாம் இதை தொடர்ச்சியான அலை சமிக்ஞை̇ என்று அனுமானிக்கலாம் அல்லது ஒளியியல் சக்தி என்று பொருள் உண்மையில் நிலையான ஆக இருக்கும் இப்போது ஃபைபர் காரணமாக ஒரு விழிப்புணர்வு உள்ளது எனவே சக்தி உண்மையில் ஒரு குறிப்பிட்ட காரணியால் குறைகிறது ஆனால் ஒரு ஆதாயம் வைப்பதால் சக்தி உண்மையில் மீண்டும் திரும்பி வருகிறது சரி இழப்பு காரணி e αLa ஐ H1 என அழைத்தால் H1 ஆனது முதலாவது ஃபைபர் இணைப்புஇல் உள்ள இழப்பு குறிக்கிறது G1 ஆனது நீங்கள் சரியாக வைக்கப் போகும் முதல் பெருக்கி கெய்ன் ஆதாயம் குறிக்கிறது பின்னர் ஒரு இழப்பு காரணிH2 ன் காரணமாக மீண்டும் சக்தி குறைகிறது ஏனெனில் ஒளியியல் சமிக்ஞைஆனது இரண்டாவது இணைப்பு பரப்புகிறது இங்கிருந்து நீங்கள் மீண்டும் வெளியீடு இழுக்கிறீர்கள் ஜி2 இன் ஆதாயம் ஐ வழங்குவதன் மூலம் நீங்கள் கடைசி கட்டத்திற்கு வரும் வரை இந்த செயல்முறை குறைத்துக்கொண்டே இருக்கிறது அங்கு Nth ஃபைபர் ஸ்பான் காரணமாக மீண்டும் ஒரு காரணி HN உள்ளது பின்னர் GN இன் மொத்த ஆதாயம் பெற நீங்கள் வீச்சுகளை பின்னால் இழுக்கிறீர்கள் இது வடிகட்டப்பட்டது செய்யப்பட வேண்டும் ஒரு சிறந்த இசைக்குழு பாஸ் வடிப்பான் அனுமானிப்போம் அதாவது இது சமிக்ஞை வீச்சு குறைக்கவில்லை எனவே இது ரிசீவர் பகுதிக்குச் செல்கிறது இழப்பு அல்லது ஆதாயம் பார்த்து மீபெறப்பட்ட சக்தி என்று பொருள் பெற முடியும் பின்னர் இதை ஒவ்வொரு கூறுகள் சரியாகப் பெருக்குவதன் மூலம் பெற முடியும் ஏனெனில் இந்த புள்ளியில் உள்ள சக்தி ஐ வெறுமனே ஆல் வழங்கப்படுகிறது மேலும் H1 இந்த புள்ளியில் உள்ள சக்தி இன் போது H1G1 என வழங்கப்படுகிறது இது முந்தைய கட்டத்தின் இழப்பு காரணி H2 இலிருந்து வரும் ஒரு சக்தி ஆகும் இறுதியாக இந்தகட்டத்தில் இங்குள்ள சக்தி H1G1H2 ஆல் வழங்கப்படும் பின்னர் கெய்ன் G2 ஆல் இழுக்கப்படுகிறது எனவே நீங்கள் ரிசீவர் அருகில் வந்தால் ரிசீவரில் உள்ள சக்தி இவை அனைத்தின் தயாரிப்பு மூலம் ஆல் கொடுக்க வேண்டும் எனவே நீங்கள் உண்மையில் ஐ வைத்திருக்கிறீர்கள் இது உள்ளீட்டு சக்தி நேரங்கள் H1G1 H2 G2 HN GN ஆகும் எனவே இழப்பு காரணி மற்றும் ஆதாய காரணி இரண்டும் ஒன்றுக்குஒன்று பெருக்கப்படுகின்றன மற்றும் பொதுவாக H1 ஆனது எப்போதும் G1 லிருந்து வேறுபடுகிறது மற்றும் H2 ஆனது G2 லிருந்து வேறுபடுகிறது என்று கருதலாம் ஆனால் பொதுவாக அது செய்யப்படுவதில்லை ஏனெனில் பெருக்கி இடைவெளி பின்னர் சமமற்றது ஆகிறது பெருக்கி செறிவு சக்தி வேறுபட்டது எனவே இந்த எல்லா சிக்கல்களையும் தவிர்க்க நீங்கள் பொதுவாக அனைத்து பெருக்கி இழப்புகள் ஒரே மாதிரியாக எடுத்துக்கொள்கிறீர்கள் இந்த Hi என்பது H இன் அதே மதிப்புக்கு சமமாகும் இது e αLa ஆல் வழங்கப்படுகிறது இதை அனைத்து பெருக்கிகள்களையும் ஒன்றுக்குஒன்று சமமான தூரத்தில் நீங்கள் வைப்பதன் மூலம் செய்ய முடியும் எனவே இது இடைவெளி La என அழைக்கப்படும் பெருக்கிகள் இடைவெளி ஆனது நிலையானதாக வைக்கப்படுகிறது நிச்சயமாக நம்மிடம் எத்தனை நிலைகள் உள்ளன அதாவது i 1 முதல் n வரை எல்லா வழிகளிலும் உள்ளது சரி நீங்கள் பெறும் சக்தி என்ன என்பதை ஒரு குறுகிய கை ஆல் π சின்னத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் எழுத முடியும் பின்னர் i 1 முதல் N வரை நீங்கள் எழுதுங்கள் இதன் பொருள் நீங்கள் HiGi இன் விதிமுறை களின்தயாரிப்பு எடுக்க வேண்டும் என்பதாகும் அதாவது இந்த குறிப்பிட்ட காரணி எழுதுவதற்கு இது ஒரு குறுகிய கை குறியீடு ஆகும் எனவே ரிசீவர் பக்கத்தில் நீங்கள் பெறுவது இது தான் எல்லா H இழப்பு கூறுகள் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நாம் ஏற்கனவே கூறியுள்ளோம் எனவே நீங்கள் அந்த H உறுப்பு ஐ இழுக்க முடியும் ஏனெனில் இது வெளியே உள்ள குறியீட்டு சார்ந்து இல்லை ஆகவே நீங்கள் வெறுமனே இதை ஆகக் எழுதுங்கள் பின்னர் நீங்கள் இந்த H பாக்டர் யை N முறை பெருக்கப் போகிறீர்கள் சரி ஆகவே அது சார்ந்து இல்லை என்றாலும் நாம் சொல்வது என்னவென்றால் இது உண்மையில் மாறிலி மற்றும் மதிப்பி இன் சுயாதீனமான ஆக இருக்கும் ஆனால் இந்த காரணி ஆனது N மடங்காக பெருக்கப்படுகிறது எனவே நீங்கள் இங்கு பெறுவது என்னவென்றால் e NαLa ஆகும் ஒரு விதத்தில் ஆமாம் நீங்கள் இங்கே டிரான்ஸ்மிட்டருடன் தொடங்கினீர்கள் பின்னர் நீங்கள் ஒவ்வொரு நிலைகளிலும் ஒரு பெருக்கி வைக்கத் தொடங்கினீர்கள் சரி எனவே ஃபைபர் இடையில் ஒரு பெருக்கி வைத்தீர்கள் இதை நாம் ஃபைபர்fமுடிவடையும் வரை வைத்தோம் டிரான்ஸ்மிட்டர் இருந்து ரிசீவர்வரை மொத்த நீளம் என்ன இது LaN க்கு சமமாக இருக்கும் என்பது தெரிகிறது நீங்கள் ஒரு எர்பியம் டோப் செய்யப்பட்ட ஃபைபர் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இந்த பெருக்கி இன் நீளம் 8 முதல் 10 மீட்டர் வரை இருக்கும் அதேசமயம் இந்த La பொதுவாக 60 முதல் 125 கிலோமீட்டர் வரை எங்கிருந்தும் அடிக்கடி வருகிறது இதன் மதிப்புகள் 100 அல்லது 80 கிலோமீட்டரில் இருக்கும் எனவே 100 அல்லது 80 கிலோமீட்டரில் இந்த சிறிய 8x10 மீட்டர் லாஸ் உடன் ஒப்பிடும்போது மிகப் பெரியதாக இருக்கும் எனவே நீங்கள் இந்த எர்பியம் டோப் செய்யப்பட்ட ஃபைபர் பெருக்கி அல்லது குறைக்கடத்தி ஆப்டிகல் பெருக்கியில் உள்ள இழப்பு இந்த காரணி H க்கு உறிஞ்சி பின்னர் மீண்டும் வேலை செய்யலாம் இந்த நேரத்தில் ஏற்படும் இழப்புகளை நீங்கள் புறக்கணிக்கலாம் அவை மிகப் பெரியதாக இருக்கப் போவதில்லை பின்னர் டிரான்ஸ்மிட்டரிலிருந்து இரண்டாவது பெருக்கி தூரம் Lax2 என்பதை உணரலாம் பின்னர் N பெருக்கங்கள்களுக்குப் பிறகு உள்ள தூரம் LaN ஆகும் இந்த காரணியை முழு நீளம் என்று அழைப்போம் எனவே இங்கே நாம் காண்கின்றது என்னவென்றால் காரணி e NαLa மொத்த இழை நீளம் என்ன என்பதை உங்களுக்குச் சொல்கிறது நீங்கள் ஒளியியல் பெருக்கி பயன்படுத்தினால் ஃபைபர் நீளம் ஆனது பெருக்கி இழை நீளம் அல்லது குறைக்கடத்தி ஆப்டிகல் பெருக்கி நீளம்இல் இருந்து வேறு படுகிறது சரி அந்த முழு நீளம் Ltotal ன் மொத்த இழப்பு ஆனது e NαLa ஆல் வழங்கப்படுகிறது சரி இந்த காரணி Gi யைப் பற்றி நாம் என்ன பெற்றுள்ளோம் இப்போது இந்த Gi யின் மதிப்புகள் மாறுபடும் என்று நான் சொன்னது போல இது கொள்கையளவில் உள்ளது சரி எனவே நீங்கள் உண்மையில் இந்த Gi மதிப்புகளை ஒரு கட்டத்தில் மற்ற கட்டத்திலிருந்து வேறுபடுத்தலாம் ஒட்டுமொத்த முயற்சியில் டிரான்ஸ்மிட்டர் அருகில் இருக்கும் இந்த P̄in க்கு அப்பால் சக்தியை அதிகரிக்கலாம் அல்லது நீங்கள் நிச்சயமாக சக்தியைக் குறைக்க முடியும் ஆனால் நீங்கள் பொதுவாக சக்தி யைக் குறைக்க மாட்டீர்கள் எனவே இந்த கட்டத்தில் உள்ள வடிவமைப்பு விதிகள்களை நீங்கள் i1NGi என்று தேர்வு செய்கிறீர்கள் என்று தெரிகிறது ஒட்டுமொத்தமாக இந்த டேர்ம் 1 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் நீங்கள் வழக்கமாக 1 க்கு சமமாக இருப்பதற்கான விருப்பத்தை தேர்வு செய்கிறீர்கள் அதாவது உங்கள் ப்ராடக்ட் i 1 N Gi1e NαLa ஆகும் ஆனால் 1e x என்பது வேறு ஒன்றும் இல்லை இது ex ஐ எண் க்கு அருகில் கொண்டு வரவும் இப்போது நீங்கள் eαNLa இங்கே N காரணிகள் உள்ளன சரி எனவே நீங்கள் உண்மையில் இந்த காரணிகள்G1 G2 ஐ GN வரை வைத்திருக்கிறீர்கள் இது eαNLa க்கு சமமாக இருக்க வேண்டும் இதைச் செய்வதற்கான ஒரு எளிய வழி அல்லது கட்டுப்பாட்டை சமாளிப்பது என்பது அனைத்து பெருக்கி ஆதாயங்கள் eαNLa இன் சமமான அதே மதிப்புக்கு கொண்டு வருவதாகும் நான் இதைச் செய்தால் N போன்ற விதிமுறைகளின் தயாரிப்பு ஆனது eαNLa விதிமுறைகளின்தயாரிப்புக்கு சமமாக இருக்கும் சரி எனவே இது அதற்கு சமமாக இருந்தால் மொத்த இழப்பு காரணி e αNLa ஆக உள்ளது அதே நேரத்தில் மொத்த ஆதாய காரணி ஆனது eαNLa உடன் வரும் ஒரு பிளஸ் சைன் இன் அதிவேக வாதம் சமமாக இருக்கும் இந்த இரண்டின் தயாரிப்பு ஆனது 1 க்கு சமமாக இருக்கும் சரி மற்றும் அதிகாரத்தைப் பெற்றது பின்னர் சக்தியை கடத்துகிறது சமமாக இருக்கும் இது நீங்கள் தொடங்கிய சராசரி சக்திக்கு சமமானது எனவே இந்த சக்தி ஆனது ஏவுதல் சக்தி என அழைக்கப்படுகிறது மற்றும் ஏவுதல் சக்தி மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இலக்கியம் அடிக்கடி அமைப்புகளின் செயல்திறனைக் கண்டறிந்தால் முந்தைய வகுப்புகளில் நாம் வரையறுத்துள்ள தரமான காரணி கன சதுரம் வழங்குவதன் மூலமாவோ அல்லது பிட் பிழை வீதம் வழங்குவதன் மூலமாவோ இருக்கும் என முந்தைய தொகுதிகளில் வரையறுத்துள்ளோம் பின்னர் இந்த Q பாக்டர் அல்லது BER வளைவு என்ன நடக்கிறது என்பதைப் பின் செயல்பாடாகப் பார்க்கிறோம் BER இன் செயல்பாடாக இதை நீங்கள் கருத்தில் கொள்ளலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட உகந்த வெளியீட்டு சக்தி இல் BER சிறியதாக உள்ளது Q காரணி அடிப்படையில் எதிர் நிலைமை ஆக உள்ளது எனவே ஒரு குறிப்பிட்ட மதிப்பு இல் Q காரணி அதிகபட்சம் ஆக இருக்கும் இது உகந்த வெளியீட்டு சக்தி உடன் ஒத்துப்போகிறது எனவே இந்த Q காரணி BER குறைந்தபட்சமாக இருக்கிறது சுவாரஸ்யமாக ஒளியியல் தொடர்பு இணைப்புகள் ஆனது Q ஐ பொறுத்து நடந்துகொள்வது ஒரு வகையான உள்ளுணர்வு இல்லாதது வழியாகும் ஏனெனில் ஒரு ஏவுதல் சக்தி அதிகரிக்கும் போது நீங்கள் உண்மையில் இன்புட் உள்ளீட்டு ஒளியியல் சக்தி அதிகரிக்கிறேன் என்று நினைப்பீர்கள் அதாவது எனது சத்தம் விகிதத்திற்கு சமிக்ஞை மிக அதிகமாக இருக்கலாம் ஏன் இஉள்ளீட்டு ஒளியியல் சக்தி அளவை 1mw என்று சொல்வதை நிறுத்த வேண்டும் நீங்கள் சக்தி அதிகரிக்கத் தொடங்கும் போது நான் ஏன் 1w ஆக மாற்றக்கூடாது நீங்கள் அதை சுவாரஸ்யமாக்க ஏவுதல் சக்தி ஒரு I யின் செயல்பாடாக அதிகரிக்கத் தொடங்கும்போது ஏவுதல் சக்தி அதிகரிப்பது சரியாகும் உகந்த வெளியீட்டு சக்தி அப்பால் இந்த வளைவு உண்மையில் BER ஐ மீண்டும் உயர்த்தத் தொடங்குகிறது மற்றும் தர காரணி குறைய தொடங்குகிறது இது பொதுவான நான் ஆப்டிகல் தொடர்பு அமைப்பு அல்ல உள்ள வழக்கமான தகவல் தொடர்பு அமைப்பு காணப்படவில்லை இது நேரியல் அல்லாத பகுதிஎன்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் ஏவுதல் சக்தி அதிகரிக்கத் தொடங்குவதால் இது நிகழ்கிறது எனவே நீங்கள் ஏவுதல் சக்தியை அதிகரிக்கத் தொடங்கும் போது பல்வேறு நான் நேர்கோட்டுத்தன்மை எடுத்துக்கொள்ளும் பின்னர் கூடுதல் சத்தம்அறிமுகப்படுத்தும் இதனால் இது Q காரணி குறைக்கும் அல்லது BER ஐ அதிகரிக்கும் சரி உகந்த வெளியீட்டு சக்தி என்பது ஒரு புள்ளியில் உள்ள நேரியல் பகுதி ஆகும் இதை தொடர்ந்து சிறிது நேரத்தில் வருவது அரை நேரியல் என அழைக்கப்படுகிறது இது சரியாக நேரியல் அல்ல ஆனால் அனைத்து நடைமுறை நோக்கங்களுக்கும் அரை நேரியல் சொல் ஆனது நேரியல் அல்லாத பகுதி பகுதியை சந்திப்பதால் இது நேரியல் ஆகிறது இங்குதான் நீங்கள் உகந்த வெளியீட்டு சக்தி பெறுகிறீர்கள் இந்த பாடத்திட்டத்தில் உள்ள இந்த பகுதி பெரும்பகுதியை நம்மால் பார்க்க முடியாது ஆனால் கவலைப்பட வேண்டாம் Q காரணி அல்லது BER உண்மையில் மிகவும் வித்தியாசமான முறையில் ஏன் நடந்துகொள்கிறது என்பதில் நீங்கள் உண்மையிலேயே ஆர்வமாக இருந்தால் ஒளியியல் தொடர்பு இல் கூடுதல் பாடங்களை எடுத்து படிக்க முடியும் நமது சிக்கலுக்குத் திரும்பும்போது ரிசிவட் பவர் ஆனது லான்ச் பவர் Pin க்கு சமமாக மாற்றப்பட்டுள்ளது என்பதைக் கண்டோம் i 1 2 3N இன் அனைத்து மதிப்புகளுக்கும் GiHi 1 என்ற ஆதாயம் யைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் இதைச் செய்துள்ளோம் இதில் ஒவ்வொரு பெருக்கி ஆதாயம் 1Hi க்கு சமம் ஆகும் சமிக்ஞை தொடர்பாக நாம் ஏதோ ஒன்றை செய்துள்ளோம் துரதிர்ஷ்டவசமாக நம்மிடம் இருப்பது தீர்வின் ஒரு பகுதியாகும் பெருக்கி தன்னிச்சையான உமிழ்வுக்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் கவனிக்கவில்லை அதைத்தான் நாம் பார்க்க விரும்புகிறோம் நம்மிடம் இருந்த சுற்றுக்குத் திரும்பிச் செல்வது அல்லது உங்களிடம் ஒரு ஃபைபர் இருந்த அமைப்புகளுக்குத் திரும்பிச் செல்லுங்கள் ஃபைபர் எந்தவொரு பெருக்கப்பட்ட தன்னிச்சையான உமிழ்வு அறிமுகப்படுத்தவில்லை எனவே முதல் ஃபைபர் ஸ்பான் H1 உடன் தொடர்புடைய இழப்பு காரணி பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எனவே இது எனது டிரான்ஸ்மிட்டர் ஆகும் பரவாயில்லை இந்த புள்ளியில் நான் முதல் பெருக்கி ஆதாயம் வைத்தேன் எனவே இது G இன் ஆதாயம் ஆகும் இப்போது ஒற்றை துருவப்படுத்தல் சரியான இரைச்சல் சக்தி நிறமாலை அடர்த்தி நாம் பார்த்தோம் என்பதை நினைவில் கொள்க ஒற்றை துருவப்படுத்தல் இந்த சத்தம் நிறமாலை அடர்த்தி nsphν ஆல் வழங்கப்பட்டது இது சக்தி நிறமாலை அடர்த்திஆகும் ஆப்டிகல் அலைவரிசை Bopt மூலம் இதை பெருக்கினால் நீங்கள் மொத்த இரைச்சல் கூறுகளை அல்லது இரைச்சல் சக்தி அல்லது சத்தம் வகைகள் சரியாகப் பெறப் போகிறீர்கள் எனவே ஒரு பெருக்கி நீங்கள் இங்கு பெற்றிருப்பீர்கள் ஒரு nsp க்கு பதிலாக ஒரு இரட்டை துருவப்படுத்தல் நீங்கள் இரண்டு முறை nsp ஐ பெற்ற காரணத்தில் இரண்டு துருவப்படுத்தல் முறைகள் உள்ளன ஆனால் இந்த கட்டத்தில் சக்தி நிறமாலை அடர்த்தி ஆனது 2nsp hν ஆல் வழங்கப்படுகிறது கூடுதலாக சிக்னல் சத்தம் சக்தி உடன் அடுத்த கட்டங்கள் இது போலவே இருக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் H3G3 முதல் கட்ட நாய்ஸ் ஆனது உண்மையில் H2G2 ஐப் பார்க்கிறது மேலும் இது இறுதியில் ஆப்டிகல் பேண்ட் பாஸ் வடிப்பான்க்கு வரும் இது இங்கு அளவு செய்யப்படுகிறது பெருக்கி ஆனது இணைப்பு வளைவுகள் மிகக் குறைவாக வளர்கிறது அது ஏன் வளரும் சமிக்ஞை காரணமாக ஃபோட்டான்கள் வருகிறதா அல்லது பெருக்கப்பட்ட தன்னிச்சையான உமிழ்வு சத்தம் காரணமாக ஃபோட்டான்கள் வருகிறதா என்பது குறித்து பெருக்கி கருத்தில் கொள்ளப்படுவதால் அவை சரியாகவே இருக்கின்றன அவை இரண்டும் ஒன்றுக்கு ஓன்று சமமானவை என பெருக்கி கருத்தில் கொண்டுள்ளது எவ்வாறாயினும் எங்கள் பிரச்சினையின் காரணமாக அவை சமமாக இருக்காது ஏனென்றால் சமிக்ஞை ஆனது சத்தம் சமமானதல்ல ஆனால் ஒரு பெருக்கி ஆனது உண்மையில் இதை பற்றி கவனிப்பது இல்லை மேலும் ஃபைபர் ஆனது ஒளியியல் சக்தி பெறத் தொடங்குவதை பொருட்படுத்தாது ஒளியியல் சக்தி ஃபைபரில் தொடங்கப்பட்டவுடன் பெருக்கி மற்றும் ஃபைபர் இரண்டும்சத்தம் சமிக்ஞையையும் ஒரே வழியில் பார்க்கின்றன முதல் கட்டத்தின் இரைச்சல் சக்தி ஆகும் எனவே முதல் பெருக்கி காரணமாக இதை Pase1 இரைச்சல் சக்தி என்று அழைப்போம் இப்போது நாம் ஒற்றை துருவப்படுத்தல் உடன் செயல்படுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் ஏனெனில் இரட்டை துருவப்படுத்தல் நீங்கள் எப்போதும் 2 இன் மற்றொரு காரணி சேர்க்கலாம் சரியானதா எனவே இது nsphν க்கு சமமாக இருக்கும் இந்த இரைச்சல் சக்தி முதலில் ஆப்டிகல் பேண்ட் பாஸ் வடிப்பான் ஆல் பெருக்கப்பட்டு வருகிறது இது பின்னர் H2G2 நிலைகள் வழியாக செல்கிறது HN GN வரை எல்லா வழிகளிலும் இது நீங்கள் பெறவிருக்கும் இரைச்சல் சக்தி ஆகும் இரண்டாவது பெருக்கி சேர்க்கப்பட்ட இரைச்சல் சக்தி பற்றி என்ன இரண்டாவது பெருக்கியிலும் அதே நிறமாலை அடர்த்தி இருக்குமா இது ஆப்டிகல் பேண்ட் பாஸ் வடிப்பான் Bopt ஆல் வழங்கப்படும் ஆனால் அது H2 ஐ சரியாகக் காணவில்லை H2 ஆனது இப்போது முந்தையது என்பதால் இது H1G1 ஆகும் இந்த G1 ஆனது H2 மற்றும் G2 ஐப் பார்க்கிறது அங்கு இரண்டாவது பெருக்கி மீண்டும் G2 உடன் H3 மற்றும் G3 ஐ மட்டுமே காண முடியும் இந்த H2 ஏற்கனவே திரும்பிச் சென்றுவிட்டது எனவே இது H3G3 ஆக இருக்கும் இது அனைத்து வழிகளிலும் HNGN வரை இருக்கும் எனவே நீங்கள் இதையெல்லாம் தொடர்ந்தால் நீங்கள் Nth பெருக்கி இன் ஏதேனும் ஒரு கட்டத்தில் இருப்பதை உணர்ந்தால் சக்தி நிறமாலை அடர்த்தி இன்னும் அப்படியே இருக்கும் Nth நிலையில் உள்ள பெருக்கியின் ஆதாயம் GN ஆகும் ஆப்டிகல் பேண்ட் பாஸ் வடிப்பான் எல்லாவற்றிற்கும் சிறந்த ஒரே இசைக்குழு மதிப்பாக இருக்கும் என்று கருதப்படுகிறது மேலும் இந்த பகுதியில் இது பார்க்கும் மீதமுள்ள காரணி எதுவாக இருந்தாலும் jn1 to N என மீண்டும் எழுதலாம் இந்த குறுகிய கை குறியீடு இப்போது தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இல்லையென்றால் நீங்கள் தொகுதியின் தொடக்கத்திற்கு திரும்பிச் செல்லுங்கள் இந்த கால என்ன என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் உங்களிடம் கேள்வி இருக்கலாம் H2G2 ஐ நாம் ஏற்கனவே பார்த்தபோது 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் மேலும் இது HNGN ஆனது 1 க்கு சமமாகவும் இருக்க வேண்டும் இல்லையா நீங்கள் சொல்வது சரி இந்த காரணிகள் அனைத்தும் 1 க்கு சமம் ஆகும் ஆனால் இவை முற்றிலும் ASE இரைச்சல் கூறுகள் அல்ல மொத்த ASE நாய்ஸ் ம் இந்த கூறுகள் அனைத்தையும் சேர்ப்பதன் மூலம் பெறப்படுகிறது N வது நிலை பெருக்கி சத்தம் n 1 N ஆகும் மேலும் நீங்கள் அனைத்து Nase இரைச்சல் கூறுகள் வெறுமனே தொகுக்கிறீர்கள் நீங்கள் அதைச் செய்யும்போது இந்த காரணி அனைத்தும் 1 க்கு சமமாக இருக்கும்

பின்னர் உண்மையில் என்ன நடக்கிறது சரி இது ஒரு காரணி உடன் கூடுதலாக மற்றுஒன்றும் உள்ளது மேலும் இதுபோன்ற N காரணி உள்ளன எனவே நீங்கள் பெறுவது nspNhν ஆகும் ஏனென்றால் ஒவ்வொரு கட்டத்தில் உள்ள எல்லா ஆதாயங்கள் ஒரே மாதிரி ஆக இருக்கும் இது ஆப்டிகல் பேண்ட் பாஸ் வடிப்பான் இன் மடங்குகளுக்கு ஒரே மாதிரியானவை எனவே இந்த வெளிப்பாட்டை நீங்கள் பார்த்தால் இதை ஒற்றை துருவப்படுத்தல் பயன்முறையின் ASE சக்தி நிறமாலை அடர்த்தி என்று நினைக்கலாம் இது ஆப்டிகல் பேண்ட் பாஸ் வடிப்பான்ஆல் பெருக்கப்பட்ட சமமான பதிப்பு ஆகும் இங்கு N பெருக்கிகள்களின் அடுக்கு நிலை சமமான ASE சத்தம்ஆனது N மடங்கு சத்தம் அல்லது ஒவ்வொரு பெருக்கி இன் சத்தம் நிறமாலை அடர்த்திமூலம் வழங்கப்படுகிறது சரி நான் மீண்டும் முக்கியமாக வலியுறுத்துவது எல்லா ஆதாயம் ஒரே மாதிரியானவை ஆகும் எல்லா GI யும் ஒன்றுதான் அவை G இன் ஒரு காரணி சமம் ஆகும் சரி இதனுடன் தொடர்புடைய ஒரு சிறிய விஷயம் இருக்கிறது நீங்கள் ஏ சக்தி ஐ பார்த்தால் நாம் இதை நிரூபிக்க மாட்டோம் ஆனால் இதை நீங்கள் பின்னர் காணலாம் நீங்கள் ASE சக்தி பார்த்தால் பின்னர் இதை நீங்கள் பெருக்கி இடைவெளி La இன் செயல்பாடாகக் கண்டால் பெருக்கி இடைவெளி அதிகரிக்க வேண்டும் இதை La என நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் La அதிகரித்தால் e αa குறைகிறது அதாவது e αLa அதிகரிக்க வேண்டும் என்பதைக் குறிக்கிறது மேலும் பெருக்கி ஆதாயம் அதிகரிக்கப்பட வேண்டும் இவ்வாறு அதிகரிக்கும் இழப்புகள் ஈடுசெய்ய ஆதாயம் அதிகரிக்க படவேண்டும் ஆனால் ASE இரைச்சல் சக்தி என்ன நடக்கிறது என்றால் அது அதிவேகமாக வளர தொடங்குகிறது சரி எனவே பெருக்கி இடைவெளி அதிகரிக்கும் போது ASE இரைச்சல் சக்தி உம் அதிகரிக்கிறது மொத்த ASE இரைச்சல் சக்தி அடுக்கு நிலை அல்லது பொது நிலை உடன் அதிகரிக்கத் தொடங்குகிறது இது ஒலி விகிதத்திற்கு ஆப்டிகல் சமிக்ஞை இன் அளவு ஆகும் இது ஒளியியல் சமிக்ஞைகள் அடிப்படையில் பேசப்படுகிறது எனவே நீங்கள் பெற்ற ஒரு குறிப்பிட்ட சராசரி சக்தி Pin உங்களிடம் உள்ளது எனவே குறிப்பாக இதை ரிசீவர் அருகில் நாம் பேச வேண்டியது ஆகும் எனவே அதிகாரத்தைப் பெற்றது ஆகும் அது ஏன் ஆக இருக்க வேண்டும் H மற்றும் G ஐ நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது 1 க்கு சமம் ஆகும் எனவே அனைத்து பெருக்கிகளும் இழப்புகளை சரியாக ஈடுசெய்யப் போகிறது மற்றும் ஒளியியல் சக்தி பெற்றது ஆனது பெரிய ஒளியியல் சக்தி க்கு சமமாக இருக்கும் இரட்டை துருவப்படுத்தல் மொத்த சத்தம் மாறுபாடு என்ன என்பதைப் பிரித்து நீங்கள் பார்க்க விரும்பினால் இது டூயல் போலாரிசேஷன்க்கான OSNR ஆகும் ஒவ்வொரு பெருக்கி யும் BoptN இன் அலைவரிசையில் 2nsphν இன் அடர்த்தி கொண்டுள்ளது இது ஆப்டிகல் சிக்னல் இரைச்சல் விகிதம் ஆக இருக்கும் ஆனால் நான் Bopt ஆக எதைத் தேர்வு செய்ய வேண்டும் உண்மையில் எந்த குறிப்பிட்ட மதிப்பும் இல்லை ஒப்புக் கொள்ளப்பட்ட மதிப்பு என்னவென்றால் இது தோராயமாக 12 58 ஜிகாஹெர்ட்ஸ் ஆக இருக்க வேண்டும் இது சுமார் 0 1 nm ஐ ஒத்திருக்கிறது எனவே இது நீங்கள் தேர்ந்தெடுக்கும் குறிப்பு அலைவரிசை ஆகும் மற்றும் இந்த குறிப்பு அலைவரிசைக்குள் நீங்கள் பெறும் சத்தம் மாறுபாட்டிற்கு சமிக்ஞை சக்தி எதுவாக இருந்தாலும் ஆப்டிகல் ஒலி விகிதத்திற்கு ஆப்டிகல் சமிக்ஞை என அழைக்கப்படுகிறது ஆகவே ASE க்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்த்துள்ளோம் உங்களிடம் பல இரைச்சல் மூலங்கள் இருக்கும்போது என்ன நடக்கிறது என்பதை ஒரு ஒளியியல் தொடர்பு அமைப்பு பார்த்தோம் என்பது உங்களுக்குத் தெரியும் இங்கே நீங்கள் காணக்கூடியது என்னவென்றால் சத்தம் நிறமாலை அடர்த்தி ஆகும் இது உண்மையில் N ஐப் பொறுத்து நேரியல் ஆக வளரத் தொடங்குகிறது பெருக்கிகளின் அடுக்கை நிலை பிறகு இந்த ரிசீவர் பக்கத்தை நீங்கள் உண்மையில் கருத்தில் கொள்ள விரும்பினால் நீங்கள் ஒரு புகைப்பட டையோடு வைத்து பின்னர் சமிக்ஞைகண்டறிந்தால் Q காரணி ஆனது உங்களுக்குத் தெரியும் அது ஐ சார்ந்துள்ளது எனவே 1 நிலைகளின் எண்ணிக்கை ஐ அதிகரிக்கும்போது ஏவுதல் சக்தி அதிகரிக்க வேண்டும் இது இங்கே நடக்கும் கூடுதல் பக்க விளைவு ஆகும் ஏனெனில் வெளியீடு ஆக உள்ள செறிவு சக்தி பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட உள்ளீட்டு சக்தி வழங்கக்கூடிய பெருக்கி அதிகபட்ச வெளியீட்டு சக்தி என்பது தெரிகிறது பெருக்கி அதிகபட்ச வெளியீட்டு சக்தி ஒரு குறிப்பிட்ட உள்ளீட்டு சக்தி உடன் வழங்க முடியும் இரண்டாம் கட்ட செறிவு சக்தி முதல் கட்டத்தை விட சற்று அதிகமாக இருக்க வேண்டும் மூன்றாம் நிலை செறிவு சக்தி இரண்டாவது கட்டத்தை விட சற்று அதிகமாக இருக்க வேண்டும் எனவே அது ஏன் அதிகமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் முதல் கட்டம் ஆனது உள்ளீட்டு சமிக்ஞை வழங்குகிறது மேலும் இது சிறிது சத்தம் சேர்க்கிறது எனவே இரண்டாவது பெருக்கி செல்லும் மொத்த சக்தி சற்று அதிகரித்துள்ளது இல்லையா எனவே அதைச் சமாளிக்க சத்தம் செறிவு வெளியீட்டு சக்தி சற்று அதிகரிக்க வேண்டும் உண்மையில் இது இறுதி வரை நடக்கும் ஆகையால் எண்ணிக்கையை குறைப்பது மிகவும் நல்லதல்ல பெருக்கி எண்ணிக்கையை அதிகரிப்பது மற்றும் பெருக்கி இடைவெளி குறைப்பதன் மூலம் La குறைகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் ASE சக்தி குறைக்கிறீர்கள் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் N ஐ அதிகரிக்கப் போகிறீர்கள் அதாவது OSNR ஆனது சரிய தொடங்குகிறது ஒத்திசைவான பெறுதல் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் நேரடி கண்டறிதல் பெறுதல் உடன் உள்ள ஆபெருக்கி பாருங்கள் ASE சத்தம் என்ன செய்யும் என்பதை அடுத்த தொகுதியில் பார்க்கலாம்